ஆம் நல்ல மதியம் நேரம் எனவே இப்பொழுது நாம் ஒரு பராமெட்ரிக் மாதிரியை எடுத்துக்கொள்வோம் இது கோகோமோ 1 மற்றும் கோகோமோ 81 மற்றும் கோகோமோ II ஆகும் முந்தைய வகுப்பில் நாம் ஆல்பிரெக்ட் எல் ஜி செயல்பாட்டு புள்ளிகள் சைமன்ஸ் மார்க் II செயல்பாட்டு புள்ளிகள் காஸ்மிக் செயல்பாட்டு புள்ளிகள் ஆகியவற்றை பார்த்தோம் எனவே ஒன்று மீதமுள்ளது அது கோகோமோ நாம் இந்த வகுப்பில் கோகோமோ 81 மற்றும் கோகோமோ II அளவுக்கான பராமெட்ரிக் மாதிரிகள் பற்றி விவாதிப்போம் எனவே முதலில் கோகோமோ எதைக் குறிக்கிறது என்பதை பார்ப்போம் கோகோமோ என்பது ஆக்கபூர்வமான செலவு மாதிரியைக் குறிக்கிறது இது 1981 ஆம் ஆண்டில் டாக்டர் பாரி போஹம் என்பவரால் முதன்முதலில் வெளியிடப்பட்டது இதில் பல இன்டராக்டிவ் செலவு மதிப்பீட்டு மென்பொருள்கள் உள்ளன இது டேட்டாவின் ஸ்டேடிஸ்டிக்கல் ரிக்ரெஷன் மூலம் பெறப்பட்டது இந்த கோகோமோ மாதிரி அல்லது கோகோ ஆம் இந்த கோகோமோ மாதிரி 63 கடந்த கால திட்டங்களின் தளத்திலிருந்து டேட்டாவின் data ஸ்டேடிஸ்டிக்கல் ரிக்ரெஷன் லிருந்து பெறப்பட்டது அவை கிட்டத்தட்ட 2000 முதல் 5 லட்சம் வரை உள்ளன 12000 மூலங்கள் வழங்கப்பட்டன இந்தத் டேட்டாவின் ஸ்டேடிஸ்டிக்கல் ரெக்ரேஷன்லிருந்து அவர்கள் இந்த கோகோமோ மாதிரியைப் பெற்றுள்ளனர் மேலும் அவர் கடந்த 63 திட்டங்களிலிருந்து ஆய்வுகளை நடத்தியுள்ளார் நாம் முதலில் கோகோமோ 81 ஐ பார்ப்போம் பின்னர் தொழில்துறை உற்பத்தித் தரங்களின் அடிப்படையில் உள்ள கோகோமோ II கோகோமோ 81 ஐப் பார்ப்போம் டேட்டாபேஸ் தொடர்ந்து புதுப்பிக்கப்படலாம் இது ஒரு நிறுவனத்தின் மென்பொருள் மேம்பாட்டு உற்பத்தித்திறனை பெஞ்ச் மார்க் செய்ய அனுமதிக்கிறது இது அடிப்படை மாதிரி போன்றது இப்போது நாம் எப்போட் கணக்கிட விரும்புகிறோம் எப்போட் 2 விஷயங்களின் விளைபொருளாகக் கணக்கிட முடியும் என்று அடிப்படை மாதிரி கூறுகிறது c மற்றும் அளவு எப்போட் பின்வருமாறு குறிப்பிடப்படுகிறது இங்கு c மற்றும் k ஆகியவை அவற்றின் அமைப்பின் வகையைப் பொறுத்து உருவாக்கப்படும் அவை உருவாக்கப் போகும் திட்டத்தின் வகை தயாரிப்பு வகை ஆர்கானிக் ஆக இருக்கக்கூடும் அல்லது அரையாக பிரிக்கப்பட்டதாக ஆக இருக்கலாம் மற்றும் எம்பெடெட் மற்றும் அதன் அளவை KLOC இல் அளவிடப்படுகிறது அதாவது ஆயிரக்கணக்கான குறியீடுகளின் அடிப்படையில் அளவிடப்படுகிறது இப்போது வெவ்வேறு கோகோமோ முறைகள் மற்றும் மாதிரிகள் என்ன என்பதைப் பார்ப்போம் கோகோமோவுக்கு 3 வெவ்வேறு சூழல்கள் அல்லது முறைகள் உள்ளன அவை ஆர்கானிக் முறை அரையாக பிரிக்கப்பட்டதாக முறை மற்றும் எம்பெடெட் முறை என்று நான் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் 3 பெருகிய முறையில் சிக்கலான கோகோமோ மாதிரிகள் உள்ளன முதலாவது அடிப்படை மாதிரி பின்னர் இடைநிலை மாதிரி பின்னர் விரிவான மாதிரி இன்று நாம் அடிப்படை மாதிரி மற்ற இரண்டை அதாவது இடைநிலை மாதிரி மற்றும் விரிவான மாதிரியை அடுத்த வகுப்பில் விவாதிப்போம் முதலில் கோகோமோ முறைகளைப் பார்ப்போம் நான் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியுள்ளபடி கோகோமோவிற்கான 3 முறைகள் அல்லது 3 சூழல்கள் உள்ளன அவை ஆர்கானிக் முறை அரையாக பிரிக்கப்பட்டதாக முறை மற்றும் எம்பெடெட் முறை ஆர்கானிக் பயன்முறையில் நாம் எப்போது அல்லது எந்த ஓரு தயாரிப்பை ஆர்கானிக் பயன்முறையாக அழைப்போம் பழக்கமான மற்றும் நிலையான சூழலில் உருவாக்கக்கூடிய ஒரு தயாரிப்பை ஆர்கானிக் முறை என்று அழைக்கிறோம் எனவே நீங்கள் உருவாக்கப் போகும் தயாரிப்பு முன்பு உருவாக்கிய தயாரிப்புகளைப் போன்றது அல்லது தயாரிப்புகளை ஒத்தவை எனில் பொதுவாக இதன் அளவு 50000 க்கும் குறைவாக வழங்கப்பட்ட மூலங்களின் ஆதாரம் எனவே பொதுவாக இது அளவு குறைவாக அல்லது வழங்கப்பட்ட 50000 க்கும் குறைவான மூல வழிமுறைகளைக் கொண்டிருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக மக்கள் உங்கள் கணக்கியல் முறையைப் பார்க்கிறார்கள் எல்லா தகவல் அமைப்புகளும் பொதுவாக ஆர்கானிக் பயன்முறையின்கீழ் வருகின்றன எனவே எடுத்துக்காட்டாக கணக்கியல் அமைப்பு மாணவர் தகவல் அமைப்பு மற்றும் பேரோல் தகவல் அமைப்பு ஆகியவை ஆர்கானிக் பயன்முறையின்கீழ் வருகின்றன அரையாக பிரிக்கப்பட்டதாக முறை என்றால் என்ன அரையாக பிரிக்கப்பட்ட முறைக்குச் செல்வதற்கு முன் எம்பெடெட் பயன்முறையைப் பற்றி பார்ப்போம் எம்பெடெட் பயன்முறை முற்றிலும் புதியது புதிய தயாரிப்பு எனவே எம்பெடெட் பயன்முறையானது ஒரு நல்ல கண்டுபிடிப்பு புதிய தயாரிப்புக்கு தேவைப்படுகிறது ஒரு பெரிய எப்போட் நெகிழ்வான கட்டுப்பாடுகள் மற்றும் இடைமுகத் தேவைகள் வேண்டும் எனவே நாம் பொதுவாக சொல்லக்கூடிய கணினிகளின் இயக்க முறைமைகள் நிகழ்நேர அமைப்புகள் போன்ற விஷயங்கள் அவை கணினி மென்பொருளின் கீழ் வருகின்றன அவை இயக்க முறைமைகள் மற்றும் நிகழ்நேர அமைப்புகள் ஆகியவை எம்பெடெட் அமைப்புகளின் கீழ் வருகின்றன நாம் இப்போது அரையாக பிரிக்கப்பட்ட பயன்முறை பற்றி பார்ப்போம் ஆர்கானிக் பயன்முறை மற்றும் எம்பெடெட் பயன்முறைக்கு இடையில் வரும் தயாரிப்புகளை அரையாக பிரிக்கப்பட்ட பயன்முறை என்கிறோம் எனவே அரையாக பிரிக்கப்பட்ட பயன்முறை தயாரிப்புகள் மற்றும் அரையாக பிரிக்கப்பட்ட தயாரிப்புகள் போன்றவை பெரும்பாலும் ஆர்கானிக் அரையாக பிரிக்கப்பட்ட பயன்முறை மற்றும் எம்பெடெட் முறைகளுக்கு இடையில் அமைந்துள்ளன எனவே இந்த தயாரிப்புகள் ஆர்கானிக் மற்றும் எம்பெடெட் இடையில் உள்ளன எடுத்துக்காட்டுகள் பயன்பாட்டு பயன்பாடுகள் ஆகிய கம்பைலர்கள் இணைப்பிகள் போன்றவை எனவே இங்கே அடிப்படையில் இந்த அட்டவணையில் நாம் தயாரிப்புகளின் வெவ்வேறு அம்சங்களை வெவ்வேறு முறைகளின் கீழ்க் காட்டியுள்ளோம் ஆர்கானிக் விஷயத்தில் தயாரிப்பு மற்றும் குறிக்கோள்களின் நிறுவன புரிதல் முழுமையானது இது கணிசமாக அரையாக பிரிக்கப்பட்டதாக உள்ளது மற்றும் அது உட்பொதிக்கப்பட்டுள்ளது அது பொதுவானது மற்றும் தொடர்புடைய மென்பொருள் அமைப்புகளுடன் பணிபுரியும் அனுபவம் உள்ளது நாம் ஆர்கானிக் விரிவானது என்பதையும் காணலாம் அரையாக பிரிக்கப்பட்டதாக உள்ளது மேலும் கணிசமானது மற்றும் எம்பெடெட் மிதமானது எனவே முன்பே நிறுவப்பட்ட தேவைகளுடன் மென்பொருள் இணக்கத்திற்கான தேவை இங்கே ஆர்கானிக் ஆகும் இது ஒரு அடிப்படை இங்கு அரையாக பிரிக்கப்பட்டதாக ஆனது கணிசமாகவும் எம்பெடெட் ஆனது நிரம்பியுள்ளது இதேபோல் வெளிப்புற இடைமுக விவரக்குறிப்புகளுடன் மென்பொருள் இணக்கம் தேவை என்பது அடிப்படைதான் ஆனால் அரையாக பிரிக்கப்பட்டதாக மற்றும் மிதமானது அல்லது கணிசமான மற்றும் எம்பெடெட் பயன்பாடுகளில் அது நிரம்பியுள்ளது நான் ஏற்கனவே உங்களிடம் கூறியது போல கோகோமோவில் வெவ்வேறு மாதிரிகள் உள்ளன ஒன்று அடிப்படையானது அது அடிப்படை மாதிரி பின்னர் இடைநிலை மாதிரி மற்றும் விரிவான மாதிரி முதல் அடிப்படை மாதிரியைப் பற்றி பார்ப்போம் பொதுவாக இந்த அடிப்படை மாதிரி ஒரு திட்ட செலவு செயல்திறன் மற்றும் அட்டவணையின் ஆரம்ப தோராய மதிப்பீடுகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது எனவே இந்த மாதிரியைப் பயன்படுத்துதல் அல்லது இந்த மாதிரியை ஆரம்ப மற்றும் தோராயமான மதிப்பீடுகளின் மதிப்பீட்டிற்குப் பயன்படுத்தலாம் திட்ட செலவு செயல்திறன் மற்றும் அட்டவணை ஆகியவற்றின் ஆரம்ப தோராய மதிப்பீடுகளுக்கு இதைப் பயன்படுத்தலாம் இது 60 சதவிகித நேரத்தின் 2 காரணிக்குள் துல்லியமானது இடைநிலை மாதிரி இது 15 செலவு இயக்கிகளிடமிருந்து ஈ எஃப் எனப்படும் எப்போட் சரிசெய்தல் காரணியைப் பயன்படுத்துகிறது இது செலவில் 10 முதல் 20 சதவிகிதம் வரை இல்லை அதாவது பயிற்சி இது 10 முதல் 20 சதவிகிதம் செலவில் இல்லை எடுத்துக்காட்டாக பயிற்சி பராமரிப்பு மற்றும் தரம் போன்றவை இங்கே துல்லியம் 68 சதவிகித நேரத்தின் 20 சதவிகிதத்திற்குள் உள்ளது மற்றொரு மாதிரி ஆனது விரிவான மாதிரி அல்லது முழுமையான கோகோமோ மாதிரி அல்லது முழுமையான கோகோமோ எனப்படும் இது ஒவ்வொரு கட்ட திட்டத்திற்கும் வெவ்வேறு எப்போட் பெருக்கிகளைப் பயன்படுத்துகிறது பெரும்பாலான திட்ட மேலாளர்கள் இடைநிலை மாதிரியைப் பயன்படுத்துகிறார்கள் முதலில் அடிப்படை எப்போட் சமன்பாடு அல்லது அடிப்படை கோகோமோ மாதிரியைப் பார்ப்போம் அடிப்படை கோகோமோவைப் பயன்படுத்தி முயற்சியை மதிப்பிடுவதற்கான சமன்பாடு என்னவாக இருக்கும் இது கோகோமோ 81 என அழைக்கப்படுகிறது எனவே இங்கே கோகோமோ 81 இன் படி முயற்சியை மதிப்பிடுவதற்கான அடிப்படை சமன்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது c என்பது வளர்ச்சி பயன்முறையை அடிப்படையாகக் கொண்ட ஒரு மாறிலி ஆர்கானிக் பயன்முறையில் c இன் மதிப்பு 2 4 ஆகும் அரை ஆர்கானிக் அரையாக பிரிக்கப்பட்டதற்கு இது 3 மற்றும் 3 0 எம்பெடெட் பயன்முறையில் இது 3 6 ஆகும் இதேபோல் பொதுவாக அளவு KSLOC இல் கருதப்படுவது போல் கருதப்படுகிறது அதாவது குறியீட்டின் 1000 மூல கோடுகள் k என்பது நிலையானது இது வெவ்வேறு முறைகளுக்கும் மாறுபடும் ஆர்கானிக் பயன்முறையில் k இன் மதிப்பு 1 05 ஆகும் அரையாக பிரிக்கப்பட்டதாக இல் இது 1 12 எம்பெடெட் இல் இது 1 20 ஆகும் எனவே c மற்றும் k ஆகியவற்றின் வெவ்வேறு மதிப்புகளை நான் இங்கு காட்டியுள்ளேன் அவை ஒரு அட்டவணையில் ஒரு சிறந்த புரிதலுக்காக வழங்கப்பட்டுள்ளன இங்கே k என்பது ஏதோஒன்றின் எக்ஸ்பொனன்சியேசன் மேலும் இது பெரிய திட்டங்களுக்கு விகிதாசாரமாக அதிக எப்போட் சேர்க்கிறது அதுவும் பெரிய மேலாண்மை மேல்நிலைகளுக்கு கணக்கில் எடுத்துக்கொள்கிறது இப்போழுது கோகோமோ 81 என்ற அடிப்படை கோகோமோ மாதிரியைப் பயன்படுத்தி அட்டவணைக்கான சமன்பாட்டைக் கண்டுபிடிப்போம் பெயரளவிலான வளர்ச்சி நேரத்தை பவர் அடுக்குக்கான முயற்சியாக 2 5 ஆகக் குறிப்பிடலாம் இந்த அடிப்படை சூத்திரத்தைப் பயன்படுத்தி நாம் ஏற்கனவே எப்போட் கணக்கிட்டுள்ளோம் அது c பெருக்கல் எப்போட் பவர் k க்கு சமமாக இருக்கும் எனவே இந்த எப்போட் ன் மதிப்பை இந்த சமன்பாட்டில் பயன்படுத்த வேண்டும் இதனால் நாம் பெயரளவு வளர்ச்சி நேரத்தை பெற முடியும் எனவே பெயரளவு வளர்ச்சி நேரம் என்பது இங்கே ஆர்கானிக் அரையாக பிரிக்கப்பட்டதாக மற்றும் எம்பெடெட் அனைத்து முறைகளுக்கும் 2 5 நிலையானது இந்த எக்ஸ்பொனன்ட் காரணி மீண்டும் நீங்கள் ஆர்கானிக் பயன்முறையைப் பயன்படுத்தும் முறையை பொறுத்தது எக்ஸ்பொனன்ட் இன் மதிப்பு 0 38 அரையாக பிரிக்கப்பட்டதாக பயன்முறையில் அது 0 35 மற்றும் உட்பொதிக்கப்பட்டதற்கு 0 32 ஆகும் எனவே எப்போட் மற்றும் கால அளவை மதிப்பிடுவதற்கான இந்த 2 சமன்பாடுகள் என்ன என்பதை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இப்போது வெவ்வேறு தயாரிப்புகளுக்கு வரைபடம் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இந்த வரைபடத்தில் உள்ள x அச்சுடன் x அச்சை எடுத்துள்ளோம் x அச்சில் நாம் அளவை எடுத்துள்ளோம் y அச்சில் நாம் எப்போட் எடுத்துள்ளோம் அந்த எப்போட் சிக்கல் அளவில் ஓரளவு சூப்பர்லைனர் என்பதை நீங்கள் காணலாம் சிக்கல் அளவு அதிகரித்து வருகிறது அதன் எப்போட் அதிகரித்து வருகிறது ஆனால் அந்த விகிதத்தில் இல்லை எனவே எப்போட் என்பது சிக்கலான அளவில் ஓரளவு சூப்பர்லைனர் ஆகும் இதேபோல் நீங்கள் எந்த அளவுக்கும் வளர்ச்சி நேரத்திற்கும் இடையில் ஒரு வரைபடத்தை வரையலாம் வளர்ச்சி என்பது தயாரிப்பு அளவின் துணை நேரியல் செயல்பாடு என்பதை நீங்கள் காணலாம் இது என்ன என்பதன் அர்த்தம் என்ன தயாரிப்பு அளவு எந்த விகிதத்தில் மேம்படும் போது அந்த நேரத்தில் வளர்ச்சி நேரம் அதிகரிக்காது தயாரிப்பு அளவு 2 மடங்கு அதிகரிக்கும் போது தயவுசெய்து இங்கே குறிக்கவும் வளர்ச்சி நேரம் அதை இரட்டிப்பாக்காது இந்த வரைபடத்திலிருந்து நீங்கள் செய்யக்கூடிய மற்றொரு அவதானிப்பு இது போன்றது எடுக்கப்பட்ட நேரம் அனைத்து 3 தயாரிப்பு வகைகளுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கும் இது ஆர்கானிக் தயாரிப்பாகவோ அல்லது அரையாக பிரிக்கப்பட்டதாகவோ அல்லது உட்பொதித்ததாகவோ இருக்கலாம் இந்த வேறு வகையிலான தயாரிப்புகளுக்கு தேவைப்படும் நேரம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானவை நான் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியிருப்பதுபோல் அபிவிருத்தி நேரம் தயாரிப்பு அளவோடு நேர்கோட்டுடன் அதிகரிக்காது என்று நீங்கள் கூறலாம் ஏனென்றால் பெரிய தயாரிப்புகளுக்கு அதிக இணையான செயல்பாடுகளை அடையாளம் காண முடியும் மேலும் அவை ஒரே நேரத்தில் பல பொறியாளர்களால் மேற்கொள்ளப்படலாம் எனவே வளர்ச்சி நேரம் அது தயாரிப்பு அளவோடு நேர்கோட்டுடன் அதிகரிக்காது அதனால்தான் வரைபடம் இதுபோன்று வருகிறது எடுத்துக்காட்டாக அனைத்து 3 வகை தயாரிப்புகளின் வளர்ச்சி நேரம் ஏறக்குறைய ஒரே மாதிரியாக இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் நான் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் உதாரணமாக ஒரு 60 KLOC புரோகிரம் எடுத்துக்கொள்ளுவோம் இது ஆர்கனிக் தயாரிப்பு அல்லது அரையாக பிரிக்கப்பட்டதாக அல்லது எம்பெடெட் வகையா என்பதைப் பொருட்படுத்தாமல் சுமார் 18 மாதங்களில் உருவாக்க முடியும் எனவே அதிக ஸ்கோப் உள்ளது ஏன் ஏனென்றால் பெரிய புரோகிரம் களுக்கு பயன்பாட்டு நிரல்களைக் காட்டிலும் அமைப்புகள் மற்றும் பயன்பாட்டு நிரல்கள் போன்ற பெரிய நிரல்களுக்கு இணையான செயல்பாடுகளுக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக நான் ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் எனவே இது நீங்கள் குறிக்கக்கூடிய மற்றொரு விஷயம் எனவே இது ஒரு வரைபடமாகும் இது அடுக்கு 1 ஐ விட அதிகமாக இருந்தால் இந்த வரைபடம் எவ்வாறு முயற்சிக்கு இருக்கிறது என்பதையும் அடுக்கு 1 ஐ விடக் குறைவாக இருந்தால் வரைபடம் கால அளவிற்கு எப்படி இருக்கும் என்பதைக் காட்டுகிறது வரைபடத்திற்கான கால அளவைக் காண்க அதிகரிக்கும் இந்த effort பவர் அடுக்கு 1 0 38 க்கும் குறைவாக இருக்கும்போது இந்த வரைபடம் எப்படி இருக்கும் என்பதைப் பாருங்கள் ஏனென்றால் நீங்கள் எக்ஸ்போனென்ஷியல் 1 ஐ விடக் குறைவானது மற்றும் ஒரு முயற்சியின் போது இங்கே இந்த எக்ஸ்போனென்ட் 1 ஐ விட அதிகமாக உள்ளது எனவே எப்போட் க்கு நீங்கள் இந்த வரைபடமத்தைப் பார்க்கிறீர்கள் ஆகவே எப்போட் மற்றும் கால அளவு எக்ஸ்போனென்ட் மதிப்பைப் பொறுத்து இருக்கும் எக்ஸ்போனென்ட் மதிப்பைப் பொறுத்து எப்போட் மற்றும் கால அளவிற்கு வரைபடம் எப்படி இருக்கும் என பார்க்கலாம் இது 1 ஐ விட அதிகமாக இருந்தாலும் அல்லது 1 ஐ விடக் குறைவாக இருந்தாலும் வரைபடத்தின் அளவும் மாறுகிறது இப்போழுது சில எடுத்துக்காட்டுகளை கொண்டு இதை விவரிக்க முயற்சிப்போம் அடிப்படை கோகோமோவின் சில சமன்பாடுகளைப் பயன்படுத்தி அதைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் எப்போட் மற்றும் பெயரளவிலான வளர்ச்சி வகையை மதிப்பிட முயற்சிப்போம் எனவே முதல் எடுத்துக்காட்டு ஒரு ஆர்கனிக் மென்பொருள் தயாரிப்பின் அளவு 32 ப்ரோக்ராம் வரிகளாக மதிப்பிடப்பட்டுள்ளது என்று கூறுகிறது ஒரு மென்பொருள் உருவாக்குநரின் சராசரி சம்பளம் மாதத்திற்கு 15000 என்று வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மென்பொருள் தயாரிப்பை உருவாக்க தேவையான முயற்சி பெயரளவு மேம்பாட்டு நேரம் மற்றும் தயாரிப்பை உருவாக்குவதற்கான செலவு ஆகியவற்றை தீர்மானிக்கவும் எனவே சிக்கலில் இருந்து நீங்கள் காணக்கூடியது இது ஆர்கானிக் மென்பொருள் தயாரிப்பாக வழங்கப்படுகிறது எனவே இப்போது எப்போட்க்கு பார்முலா உங்களுக்குத் தெரியும் c என்பது அளவின் k அடுக்கு இப்போது ஆர்கனிக் மென்பொருளுக்கான c மற்றும் k இன் மதிப்பு என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் c மற்றும் k இன் மதிப்புக்கான அட்டவணையை நான் ஏற்கனவே உங்களுக்கு வழங்கியுள்ளேன் அதன் மூலம் C மற்றும் k இன் மதிப்பை நீங்கள் காணலாம் ஆர்கானிக் உற்பத்தியைப் பொறுத்தவரை c இன் மதிப்பு 2 இன் அடுக்கு 2 4 ஆகவும் உள்ளது k இன் மதிப்பு எவ்வளவு எனவே இங்கே நான் c மற்றும் k இன் மதிப்பை பாரமுல்லாவில் அப்ளை பண்ணுவேன் எனவே c இன் ஆர்கனிக் தயாரிப்பு மதிப்பு 2 2 ஆர்கனிக் தயாரிப்புக்கு k இன் மதிப்பு 1 05 அளவு ஏற்கனவே 32000 ப்ரோக்ராம் லைன்ஸ் என கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது 32 KLOC எனவே எப்போட் 1 04 முதல் 32 வரை 2 4 என மதிப்பிடலாம் கடந்த வகுப்பில் நான் எப்போட்டின் அலகு ஏற்கனவே உங்களுக்குச் சொல்லியிருக்கிறேன் அந்த எப்போட் பொதுவாக நபர் மாதங்கள் அல்லது மனித மாதங்களின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்படும் எனவே இந்த சமன்பாட்டைத் தீர்த்த பிறகு எப்போட் சுமார் 91 91 நபர் மாதமாக வருகிறது பெயரளவிலான வளர்ச்சி நேரம் மீண்டும் பெயரளவிலான வளர்ச்சி நேரத்திற்கான சமன்பாட்டைக் கண்டோம் இது எவ்வளவு பெயரளவிலான வளர்ச்சி நேரம் பவர் அடுக்குக்கான முயற்சியாக 2 5 ஆக வெளிப்படுத்தப்படலாம் மற்றும் பயன்முறை மாறும்போது அதிவேகத்தின் மதிப்பு மாறுபடும் இது ஆர்கனிக் வகை தயாரிப்பு எனவே அடுக்கு மதிப்பு அல்லது தொடர்ந்து 0 எனவே இப்போது நான் முயற்சியின் மதிப்பைப் பயன்படுத்த வேண்டும் இந்த அடுக்கு மதிப்பு 0 38 ஆக ஃபார்முலாவில் உள்ளது எனவே நான் எவ்வளவு பெறுவேன் எனவே பெயரளவிலான வளர்ச்சி நேரத்தின் மதிப்பு 2 5 க்கு சமமாக இருக்கும் இது ஒரு நிலையானது மற்றும் இது என்ன அதிவேக சக்திக்கு எப்போட் 91 ஆகும் இந்த தயாரிப்புக்கு ஆர்கானிக் மென்பொருள் தயாரிப்பு அடுக்கு மதிப்பு 0 38 ஆகும் மேலும் இந்த சமன்பாட்டை நீங்கள் பெயரளவிலான வளர்ச்சி நேரம் 14 மாதங்களுக்கு சமமாக தோராயமாக 14 மாதங்களுக்கு சமமாக இருப்பதை பார்க்கிறோம் எனவே இப்போது கேள்வி என்னவென்றால் ஒரு தயாரிப்பை உருவாக்க எவ்வளவு செலவு செய்யப்படும் என்பதை கண்டறிய வேண்டும் எனவே ஊழியர்களின் செலவு என்ன என்பதை நாம் கண்டறிய வேண்டும் இந்த ப்ராப்ளத்தில் ஒரு மென்பொருள் டெவலப்பரின் சராசரி சம்பளம் 15000 தேவைப்படும் என்று சொல்கிறது அது எவ்வளவு நபர் மாதம் என்ன மென்பொருளை உருவாக்க 91 நபர் மாதங்கள் தேவை எனவே இந்த ஆர்கனிக் உற்பத்தியை உருவாக்க தேவைப்படும் ஊழியர்களின் செலவு 91 பெருக்கல்15000 ஆக இருக்கும் இது எவ்வளவு ஆகும் 14 லட்சம் 65000 எனவே இந்த வழியில் ஒரு தயாரிப்பு கொடுக்கப்பட்டால் எப்போட் மற்றும் பெயரளவிலான வளர்ச்சி நேரம் மற்றும் செலவை எவ்வாறு மதிப்பிட முடியும் முதல் படி என்னவென்றால் என்ன வகையான தயாரிப்பு என்பதை அடையாளம் காண்பது ஏனெனில் தேர்வில் அதற்கு தெளிவாக ஆர்கனிக் மென்பொருள் வழங்கப்படாமல் போகலாம் அது ஒரு தகவல் அமைப்பாக இருக்கலாம் எனவே தகவல் அமைப்பு என்பது ஒரு ஆர்கனிக் மென்பொருள் என்று உங்கள் பொது அறிவைப் பயன்படுத்த வேண்டும் எனவே இது நிகழ்நேர அமைப்பு என்றால் இது ஒரு எம்பெடெட் மென்பொருள் ஆகும் அதன்படி மாறிலிகளின் இந்த மதிப்பை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் மற்றும் சமன்பாட்டில் வைக்க வேண்டும் எனவே c மற்றும் k ஆகியவற்றின் மதிப்பை சமன்பாட்டில் வைப்பதன் மூலம் முயற்சியைக் கண்டுபிடித்த பிறகு பின்னர் பெயரளவு நேரம் முந்தைய கட்டத்தில் பெறப்பட்ட முயற்சியின் மதிப்பைப் பயன்படுத்துங்கள் பின்னர் அந்த மதிப்பை வைத்து மாறியின் மதிப்பு மீண்டும் ஆர்கானிக் அரையாக பிரிக்கப்பட்டதாக மற்றும் எம்பெடெட் போன்ற மாறுபட்ட முறைகளுக்கு மாறுபடும் எனவே நீங்கள் பெயரளவிலான அபிவிருத்தி நேரத்தைப் பெறுவீர்கள் பின்னர் நீங்கள் செய்ய வேண்டியது ஊழியர்களின் செலவைக் கண்டறிவது இதற்கு என்ன செய்ய வேண்டும் இந்த கேள்வியில் டெவலப்பரின் சம்பளம் சராசரியாக என்ன என்பதைக் கொடுக்கலாம் அதை முயற்சியால் பெருக்கலாம் திட்டத்தை உருவாக்கத் தேவையான மொத்த செலவைப் பெறுவீர்கள் இப்போது மற்றொரு உதாரணத்தை விரைவாக எடுத்துக்கொள்வோம் ஆர்கானிக் பயன்முறையில் ஒரு மென்பொருள் தயாரிப்பை நீங்கள் உருவாக்கி வருகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் 1 லட்சம் கோடுகள் மென்பொருளில் உள்ளது என்றால் எப்போட் மற்றும் மேம்பாட்டு நேரத்தை நாம் கணக்கிட வேண்டும் மேலும் பெயரளவு எப்போட் மற்றும் வளர்ச்சி நேரத்தை நாம் கணக்கிட வேண்டும் எனவே இது ஒரு ஆர்கானிக் தயாரிப்பு என்று இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் காணலாம் எனவே c மற்றும் k ஆகியவற்றின் மதிப்பை நாம் எளிதாக தேர்வு செய்யலாம் அதன் அளவு 1 லட்சம் கோடுகள் ஆகும் அதாவது 100 KLOC ஆகவே c இன் கரிம தயாரிப்பு மதிப்பு 2 4 என்றும் ஆர்கானிக் உற்பத்தியைப் பொறுத்தவரை k இன் மதிப்பு 1 05 க்கு சமம் என்றும் நாம் பெறும் சமன்பாட்டில் மதிப்புகளை வைத்து ஏற்கனவே 100 KLOC கொடுக்கப்பட்ட அளவை நாம் அறிந்திருக்கலாம் எனவே பெயரளவு எப்போட் 2 4 X 100 அடுக்கு 1 05 என அழைக்கப்படும் தீர்க்கும்போது நீங்கள் 302 1 மனித மாதங்களைப் பெறுவீர்கள் அல்லது இல்லை அதை 302 மனித மாதங்கள் என்று ரவுண்ட் ஆப் செய்யலாம் எனவே இந்த எப்போட் என்றால் பெயரளவு வளர்ச்சி நேரம் எவ்வளவாக இருக்கும் 5 பெருக்கல் எப்போட் பவர் மாறிலி ஆர்கானிக் பயன்முறையில் மாறிலி 0 38 எனவே இது உங்களுக்கு 8 6 மாதங்களைக் கொடுக்கும் எனவே இந்த விஷயத்தில் இந்த திட்டத்திற்கான பெயரளவு எப்போட் 302 1 மனித மாதங்கள் அல்லது நபர் மாதங்கள் மற்றும் பெயரளவு வளர்ச்சி நேரம் 8 6 மாதங்கள் எனக் கண்டறியப்பட்டுள்ளது நீங்கள் இங்கே மற்றொரு உதாரணத்தை எடுக்கலாம் வணிக பயன்பாட்டிற்கான சில மென்பொருள் தயாரிப்புகள் ஆஃப் ஷெல்ஃப் வாங்க 15000 ரூபாய் செலவாகும் என்றும் அதன் அளவு 40 KLOC என்றும் வைத்துக் கொள்ளுங்கள் நிறுவனங்களில் உள்ள டெவலப்பர்களில் ஒரு நிரல் அல்லது மாதத்திற்கு 6000 ரூபாய் செலவாகும் இதில் மேல்நிலைகளான நபர் மாதத்திற்கு பெயரளவு முயற்சியைக் கணக்கிடுவது மற்றும் வளர்ச்சி நேரம் மற்றும் திட்டத்தின் மொத்த செலவு உள்ளடக்கியது தயாரிப்பு மறைமுகமாகப் பார்க்கப்படுவதைப் பாருங்கள் அது ஆர்கானிக் அல்லது அரையாக பிரிக்கப்பட்டதாக உள்ளதா என்பது நேரடியாகக் கொடுக்கப்படவில்லை ஆனால் கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு வணிக பயன்பாடு எனவே வணிக பயன்பாடு என்றால் இது ஒரு தகவல் அமைப்பு எனவே இது ஆர்கானிக் வகை என்று மறைமுகமாக நீங்கள் கூறலாம் எனவே மறைமுகமாக அனைத்தும் வழங்கப்படுகின்றன எனவே இந்த தயாரிப்பு வணிக பயன்பாட்டிற்கானது என்பதை நீங்கள் தொடங்க வேண்டும் எனவே இதை ஆர்கனிக் வகை என வகைப்படுத்தலாம் பெயரளவிலான தயாரிப்புக்கு நாம் இப்போது கண்டுபிடிக்க வேண்டிய பெயரளவு எப்போட் மற்றும் கரிம தயாரிப்புகளுக்கு நிலையான c மற்றும் k பின்வருமாறு c ஆனது 2 4 ஆகவும் k ஆனது 1 05 க்கு சமமாகவும் இருக்கும் இது ஏற்கனவே கொடுக்கப்பட்ட அளவு என்ன தயவுசெய்து கொடுக்கப்பட்ட அளவு எதுவாக இருந்தாலும் அது KLOC அல்லது எளிய LOC இல் கொடுக்கப்படலாம் அதற்கு LOC வழங்கப்பட்டால் நீங்கள் மாற்றலாம் KLOC இங்கே நேரடியாக 40 KLOC வழங்கப்படுகிறது எனவே அளவு 40 க்கு பதிலாக பயன்படுத்துகிறேன் ஆகவே இது பல மனித மாதங்களாக இருக்கும் பின்னர் இன் ஹவுஸ் பொறியாளர் செலவு எவ்வளவு ஹவுஸ் டெவலப்பர்களில் ஒரு புரோகிராமர் மாதத்திற்கு 6000 எடுத்துக்கொள்கிறார்கள் மொத்த செலவை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே எப்போட் 115 5 ஆகவும் மாத செலவு 6000 ஆகவும் உள்ளது எனவே நிரல் எவ்வளவு செலவாகும் மொத்த செலவு 692 669 ரூபாய் தேவைப்படும் இந்த தயாரிப்பை உருவாக்க இது எடுக்கப்படும் நீங்கள் எடுக்கக்கூடிய மற்றொரு எடுத்துக்காட்டு மீண்டும் நீங்கள் உருவாக்க விரும்பும் ஒரு ஆர்கானிக் திட்டம் 7 5 7 5 KLOC ஆகும் என்று வைத்துக்கொள்வோம் எனவே ஆர்கானிக் உற்பத்திக்கான எப்போட் என்னவாக இருக்கும் c இன் மதிப்பு 2 4 மற்றும் k என்பது 1 05 க்கு சமம் என்பதை நாம் அறிவோம் எனவே எப்போட் நேராக முன்னோக்கி 2 4X 7 5 அடுக்கு 1 05 க்கு சமம் இது கிட்டத்தட்ட 20 ஊழியர்களின் மாதங்களுக்கு சமம் வளர்ச்சி நேரம் சாதாரண தயாரிப்புக்கான 2 5 X 20 அடுக்கு மாறிலிக்கு சமம் மாறிலியின் மதிப்பு 0 38 ஆகும் இது எளிமைப்படுத்தப்பட உள்ளது இது சுமார் 8 மாதங்கள் ஆகும் எனவே இப்போது நீங்கள் தேவைப்படும் சராசரி ஊழியர்கள் எவ்வளவு என்பதை எவ்வாறு கணக்கிட முடியும் உருவாக்கப்படும் நேரத்தால் முயற்சியைப் வகுப்பதின் மூலம் இது கணக்கிடப்படும் எனவே 20 வகுத்தல் 8 ஆக அதாவது தோராயமாக அல்லது சுமார் 2 5 ஊழியர்கள் தேவைப்படுவார்கள் எனவே உற்பத்தித்திறன் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க விரும்பினால் உற்பத்தித்திறன் மொத்த அளவு 7 5 அல்லது 7005 எல் சி 7500 எல் சி 20 ஊழியர்களின் மாதங்களால் வகுக்கப்படுவதால் உற்பத்தித்திறன் வரும் எனவே இங்கு 20 ஊழியர்களின் மாதங்கள் தேவைப்படும் என்று எங்களுக்கு கிடைத்தது ஏனெனில் எப்போட் 20 ஊழியர்களின் மாதங்கள் எனவே நாம் எவ்வளவு பெறுகிறோம் எனவே ஊழியர்களுக்கு 375 LOC உருவாக்கப்படலாம் எனவே உற்பத்தித்திறன் ஊழியர்களின் மாதத்திற்கு 375 எல் ஓ மற்ற உதாரணம் இது போன்றது என்று கூறலாம் எம்பெடெட் திட்டத்தில் 50 KLOC உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் பெயரளவிலான வளர்ச்சி நேரம் மற்றும் சராசரி ஊழியர்கள் மற்றும் இங்குள்ள உற்பத்தித்திறனுக்கான பெயரளவு முயற்சிக்கு இந்த மதிப்பை மீண்டும் உருவாக்க விரும்புகிறோம் இந்த தயாரிப்பு அளவு ஏற்கனவே 50 KLOC என எம்பெடெட் திட்டத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் எம்பெடெட் திட்டத்திற்கு c இன் மதிப்பு 3 6 மற்றும் k இன் மதிப்பு 1 20 என்றும் வைப்பதன் மூலம் நாம் முயற்சியின் மதிப்பைப் பெறலாம் எனவே மதிப்பை வைப்போம் இப்போழுது இக்குவேஷன் 3 பெருக்கல் 50 பவர் 1 0 ஆக எளிமைப்படுத்தப்படும் தீர்க்கும்போது இந்த எம்பெடெட் திட்டத்திற்கு சுமார் 394 நபர் மாதங்கள் கிடைக்கும் பெயரளவிலான வளர்ச்சி நேரம் என்பது 2 5 பெருக்கல் எப்போட் அடுக்கு மாறிலியாக இருக்கும் எனவே இங்கே எப்போட் 394 ஆக இருக்கும் மேலும் நிலையான அல்லது எம்பெடெட் வகை திட்டத்திற்கான அடுக்கு மதிப்பு 0 32 ஆகும் எனவே இதற்கு எவ்வளவு தேவைப்படுகிறது எளிமைப்படுத்தும்போது இது 17 மாதங்கள் ஆகும் சராசரி ஊழியர்களை நீங்கள் எவ்வாறு பெறுவீர்கள் எனவே பெயரளவு அபிவிருத்தி நேரத்தால் வகுக்கப்பட்ட எப்போட் சுமார் 23 ஊழியர்களாக வருகிறது திட்டத்தின் மொத்த அளவை பிரிப்பதன் மூலம் உற்பத்தித்திறனைப் பெற முடியும் இது தனிப்பட்ட மாதங்கள் அல்லது ஊழியர்களின் மாதங்களில் இருக்கும் எனவே இது 50000 எல் சிக்கு 394 ஊழியர்களால் வகுக்கப்படுகிறது இது எவ்வளவுக்கு சமம் ஒரு ஊழியருக்கு மாதத்திற்கு சுமார் 127 LOC அதாவது உற்பத்தி என்பது 127 LOC ஆகும் ஆம் உற்பத்தித்திறன் என்பது ஊழியர்களுக்கு மாதத்திற்கு எவ்வளவு அல்லது நபர் மாதத்திற்கு 375 LOC மற்றும் அதற்கு ஒத்ததாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் இதேபோல் இந்த எடுத்துக்காட்டில் ஊழியர்களின் மாதத்திற்கான உற்பத்தித்திறன் 121 தோராயமாக 127 குறியீடு கோடுகள் ஆகும் எனவே இந்த வழியில் தயாரிப்புகளுக்கான தேர்வில் சில கேள்விகளை எளிமையான கேள்விகளாகக் கேட்கலாம் அங்கு நீங்கள் எந்த வகையான தயாரிப்பு என்பதை முதலில் அடையாளம் காண வேண்டும் பின்னர் அந்த தயாரிப்புகளுக்கான மாறிலிகளின் மதிப்புகள் என்ன பின்னர் நீங்கள் எளிதாக நினைவில் கொள்ள வேண்டியது என்ன எப்போட் மற்றும் மேம்பாட்டு நேரத்தின் மதிப்பைக் கண்டுபிடிப்பதற்கு தேவையான சமன்பாடுகள் பின்னர் நீங்கள் எப்போட் மற்றும் மேம்பாட்டு நேரத்திற்கான மதிப்புகளை எளிதாக மதிப்பிடலாம் பின்னர் நீங்கள் சராசரி ஊழியர்கள் உற்பத்தித்திறன் மற்றும் மொத்த செலவு போன்றவற்றைக் கணக்கிடலாம் எனவே புதிய புத்தகத்திலிருந்து அல்லது இணைய மூலங்களிலிருந்து சில எடுத்துக்காட்டுகள் மற்றும் பயிற்சிகளைத் செய்து பார்க்கவும் எனவே ஒரு புதிய வெளியீட்டுக்கு வருங்கால வாடிக்கையாளர்களைத் தேர்ந்தெடுப்பதற்கு ஏற்கனவே உள்ள வாடிக்கையாளர் தரவை மைன் செய்வதற்கு ஒரு நிறுவனத்திற்கு ஒரு மென்பொருள் தொகுப்பு தேவைப்படுகிறது என்ற எடுத்துக்காட்டை எடுத்துக் கொள்ளுவோம் இது 30 KLOC எப்போட் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் மாதத்திற்கு 50000 ஊதியத்தில் திறமையான டெவலப்பர்களை பணியமர்த்த முடியும் என்று கருதுகிறது இருப்பினும் தேவையான அனைத்து அம்சங்களையும் ஆதரிக்கும் வணிக சலுகைக்கு 1 லட்சம் தேவைப்படும் எனவே டெவலப்பர்களை மாதத்திற்கு 50000 ரூபாய்க்கு பணியமர்த்த முடியும் என்பதை இங்கே காணலாம் ஆனால் இங்கே நீங்கள் வெளியில் இருந்து வாங்கினால் வணிக ரீதியான சலுகை மொத்தம் 1 லட்சம் எனவே கேள்வி என்னவென்றால் நாம் அல்லது நிறுவனம் இதை உருவாக்க வேண்டுமா அல்லது இந்த மென்பொருளை உருவாக்குமா இல்லை அவர்கள் வாங்குவார்களா எனவே நாம் ஒரு முடிவை சிந்திக்க வேண்டும் எனவே இதை முதலில் அடையாளம் கண்டால் எந்த வகை தயாரிப்பு என்பதை அடையாளம் காண வேண்டும் பின்னர் எப்போட் யைக் கணக்கிடுங்கள் பின்னர் என்ன சராசரி சம்பளம் அல்லது மாதத்திற்கு டெவலப்பர்களுக்கு எவ்வளவு சம்பளம் வழங்கப்படலாம் பின்னர் இது நிறுவனத்திலேயே உருவாக்கப்பட்டால் மொத்த செலவு என்ன என்பதைக் கண்டறியவும் இந்த செலவை சந்தை மதிப்புடன் ஒப்பிடுங்கள் யாராவது சந்தையில் இருந்து 1 லட்சம் மதிப்பில் கொள்முதல் செய்தால் அதனுடன் இந்த மதிப்புகளை ஒப்பிட்டுப் பாருங்கள் பின்னர் நிறுவனம் அதை வாங்குவதா அல்லது நிறுவனத்திலேயே உருவாக்கப்பட வேண்டுமா என்று முடிவெடுங்கள் பின்வரும் நிபந்தனைகளின் அடிப்படையில் முடிவெடுப்பதற்கு அல்லது வாங்க முடிவெடுப்பதற்கு இந்த வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு உதவும் நிறுவனத்தில் உருவாக்கப்பட்ட மென்பொருளை விட மென்பொருள் தயாரிப்பு விரைவில் கிடைக்கும் நீங்கள் சந்தைக்குச் சென்றால் நிச்சயமாக மிக எளிதாக விரைவில் அதை வாங்க முடியும் எனவே மென்பொருள் அல்லது நிறுவனத்தில் உருவாக்கப்பட்ட மென்பொருளை விட விரைவில் கிடைக்குமா என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் கையகப்படுத்தும் செலவு மற்றும் தனிப்பயனாக்கலின் செலவு இரண்டும் அவை உருவாக்கப்படும் செலவை விட குறைவாக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் மென்பொருள் உள்நாட்டில் வெளிப்புற ஆதரவின் விலை அதாவது பராமரிப்பு ஒப்பந்தம் போன்றவை உள் ஆதரவின் விலையை விட குறைவாக இருக்க வேண்டும் நம்மால் முடிந்தால் சொல்லுங்கள் எனவே வாங்குவதற்கான முடிவுக்குச் செல்வதற்கு முன் இந்த சிக்கல்களை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இது நாம் எதைப் பார்க்க வேண்டும் என்பதில் உள்ளது எனவே ஒரு மென்பொருளை வாங்கலாமா அல்லது உருவாக்கலாமா என்று சரியான முடிவை எடுக்கலாம் எனவே இறுதியாக நாம் முதலில் விவாதித்த கோகோமோவின் அடிப்படைக் கருத்தின் சுருக்கத்திற்கு வந்துள்ளோம் பல்வேறு வகையான திட்டங்கள் மற்றும் தயாரிப்புகளையும் நாம் விவாதித்தோம் அத்தோடு ஆர்கானிக் செமிடெட்ச்ட் மற்றும் எம்பெடெட் பொருள்களின் செலவு மற்றும் எப்போட் மதிப்பீடு அது அடிப்படை கோகோமோவைப் பயன்படுத்தும் சூத்திரங்கள் இறுதியாக அடிப்படை கோகோமோவைப் பயன்படுத்தி செலவு மற்றும் முயற்சியை மதிப்பிடுவதற்கான சில எடுத்துக்காட்டுகளை நாம் தீர்த்துள்ளோம் இந்த புத்தகங்களிலிருந்து குறிப்புகளை நாங்கள் எடுத்துள்ளோம் இந்த புத்தகங்களில் நீங்கள் விவரங்களை காணலாம் மிக்க நன்றி